வணக்கம் நாம் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களைப் பற்றி விவாதிப்போம் நம்முடைய கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் முறைகளின் போக்கில் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களை குறித்த நம்முடைய விவாதத்தைத் தொடருவோம் எனவே ரூட்டிங் என்பது ஒரு 3 லேயா் நிகழ்வு என்று நாம் விவாதித்தபடிசாதனம் குறைந்தபட்சம் லேயா் 3 ஐ இயக்கினால் இது நெட்வொர்குகளை இணைக்கிறது ஒவ்வொரு ரவுட்டரும் ஒரு ரூட்டிங் டேபிள் அல்லது சில நேரங்களில் ஃபார்வர்டிங் டேபிள் என்று அழைக்கப்படுவதை பராமரிக்கிறது இது ஒரு லுக்அப் டேபிள் இது ரவுட்டர்க்கு வரும் எல்லா பாக்கெட்டையும் பெற்ற பின் டேபிளை பார்த்து அதை அடுத்த ஹாப்ற்கு அனுப்பும் ஒட்டுமொத்த இன்டர்நெட்டும் டைனமிக் பராமரிக்கப்படாததாலும் ஒற்றை நிர்வாக அதிகாரத்துடன் செயல்படுகிறது என்று சொல்லலாம் எனவே இந்த ரூட்டிங் டேபிள் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதனால் நெட்வொர்க்கின் ஒட்டுமொத்த அறிவு பாதைகள் எங்கு இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் தெரியவரும் இப்போது ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ரூட்டிங் டேபிளை புதுப்பிக்க உதவும் இந்த ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் டேபிள்களை தனித்தனியாக புதுப்பிக்கின்றன அதாவது ரவுட்டர் a அல்லது ரவுட்டர் x இந்த டேபிள் x ஐக் கொண்டுள்ளது இது புதுப்பிக்கபட்டுள்ளது மற்றும் பிற விஷயங்களிலிருந்து இன்டிபேன்டென்ட் ஆக உள்ளது எனவே இந்த டேபிள் இந்த வழியில் புதுப்பிப்பது குறித்து மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது இது சிறந்த சாத்தியமான பாதையை வழங்க உதவுகிறது எனவே இது அடிப்படை நோக்கமாகும் எனவே ஒவ்வொரு ரவுட்டரிலும் வேலைக்கு அமர்த்தப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் அடிப்படையில் மற்ற இணை பக்கவாட்டு தகவல்களுடன் டேபிளை புதுப்பிப்பதாகும் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் என்ற ஒரு கருத்து இருப்பதையும் நாம் கண்டோம் அதாவது முழு இன்டர்நெட்டும் அட்டானமஸ் சிஸ்டம் அடையாளங்காட்டியுடன் பல அட்டானமஸ் சிஸ்டம்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அங்கு 2 வகை விஷயங்கள் உள்ளன ஒன்று அட்டானமஸ் சிஸ்டதிற்குள் ரூட்டிங் மற்றொன்று அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கு இடையே ஆனது எனவே நம்மிடம் இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் மற்றும் இன்டர் டொமைன் ரூட்டிங் வகை விஷயங்கள் உள்ளன உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கின் அதிக நிர்வாகக் கட்டுப்பாடு மற்றும் மற்றும் ரிஸோஸர்ஸ் இருக்கும் போதெல்லாம் உங்களிடம் நிர்வகிக்க சிறந்த வழி இருக்கிறது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் ஆனால் உங்களிடம் மிகப் பெரிய நெட்வொர்க் இருக்கும்போது நீங்கள் ஒருவிதமான கூட்டு அணுகுமுறை சிலவற்றைப் பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக செயல்பாட்டுக்கு வரும் பிற சிக்கல்கள் நிறைய இருக்கலாம் இது ஸார்ட்டெஸ்ட் பாத் அல்லது ஆப்டிமல்பாத் பாதையை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல நான் சில கொள்கைகளைப் பார்க்க வேண்டியது அவசியம் நான் சொல்வது போல் இந்த பாக்கெட்டை அனுப்ப விரும்புகிறேன் ஆனால் நான் இந்த நெட்வொர்க்கின் வழியாக பயணிக்க விரும்பவில்லை அல்லது நான் இந்த நெட்வொர்க்கின் வழியாக பயணிக்க வேண்டும் அல்லது இவை தான் எனக்கு மிகவும் தெரிந்த நெட்வொர்க்குகள் இதில்தான் பாக்கெட்டுகள் பயணிக்க வேண்டும் கன்ஜசன் லிஸ்ட் டைம் ஆர்டி டி மற்றும் பல விஷயங்கள் போன்ற மற்ற மெட்ரிக்கள் உள்ளன நெட்வொர்க்கில் பாக்கெட்டுகள் தள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை நாம் வரையறுக்க முடியும் எனவே இன்று நாம் அட்டானமஸ் சிஸ்டம் மற்றும் ஏ எஸ் பற்றிய அடிப்படை கருத்து அல்லது அடிப்படை கூறுகளையும் பாத் வெக்டர் ரூட்டிங் பற்றிய அடிப்படை தத்துவத்தையும் அல்லது பிரபலமான ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் பி பீ யை சரியாகப் பயன்படுத்துவதையும் பார்ப்போம் எனவே இது அட்டானமஸ் சிஸ்டம்களைப் பார்ப்பது மற்றும் பாத் வெக்டர் ரூட்டிங் என்பது நிச்சயமாக பி பீ செயல்பாட்டுக்கு வரும் எனவே ஒரே படத்தை மீண்டும் செய்ய நம்மிடம் பரந்த அளவில் 2 விஷயங்கள் உள்ளன இன்ட்ரா டொமைன் மற்றும் இன்டர் டொமைன் இந்த பாத் வெக்டர் ஒரு இன்டெர் டொமைன் ரூட்டிங் அதாவது டொமைன் முழுவதும் அல்லது அட்டானமஸ் சிஸ்டம்களின் வகை முழுவதும் ஆகும் இப்போது அட்டானமஸ் சிஸ்டம் என்றால் என்ன எனவே அட்டானமஸ் சிஸ்டம் அல்லது எ எஸ் ஒரு பெரிய ஐபி நெட்வொர்க்கின் தர்க்கரீதியான பகுதியாகக் காணலாம் எனவே இதில் நிச்சயமாக பிஸிக்கல் ரௌட்டர் போன்றவை உள்ளன ஆனால் இது தர்க்கரீதியாக ஒரு பெரிய ஐபி நெட்வொர்க் ஆகும் எஸ்பொதுவாக ஒரு நிறுவனங்களுக்குள் ஒரு இன்டெர் நெட்வொர்க்கை கொண்டுள்ளது அதாவது இது ஒரு நிர்வாகக் கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது ஒரு நிர்வாகத்தின் கீழ் என்று நாம் சொல்வது ஒரு கொள்கைகளின் கீழ் என்பதாகும் இது ஒரு ஒற்றை நிர்வாக அதிகாரியால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் எ எஸ் பிற அட்டானமஸ் சிஸ்டம்களுடன் இணைக்க முடியும் அதே நிறுவனத்தால் அல்லது பொது அல்லது தனியார் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே மீண்டும் சொல்வோம் இந்த முழு இன்டர்நெட் ஒரு அமைப்பு அல்லது நிர்வாக அதிகாரத்தால் தர்க்கரீதியாக பராமரிக்கப்படும் ஒரு குழுவை நான் எடுத்துக்கொள்கிறேன் அது நிச்சயமாக அது மற்ற அட்டானமஸ் சிஸ்டம்களுடன் தொடர்பு கொள்ள உதவும் அவை ஒரே அமைப்பாக இருக்கலாம் பிற அமைப்புகளாக இருக்கலாம் பொது அமைப்புகளாக இருக்கலாம் தனிப்பட்ட அமைப்புகளாக மற்றும் பல வகையாக இருக்கலாம் எனவே ஒரு பொருளில் நம்மிடம் இருப்பது என்னவென்றால் இதுபோன்ற பல அட்டானமஸ் சிஸ்டம்கள் நம்மிடம் உள்ளன என்பதைக் காட்டுகிறது அட்டானமஸ் சிஸ்டம்கள் தனித்துவமான எண்ணால் அடையாளம் காணப்படுகிறது சர்வதேச ஒழுங்குமுறை அல்லது அதிகாரத்திலிருந்து நாம் அதைப் பெறுகிறோம் எனவே ஒவ்வொரு அட்டானமஸ் சிஸ்டமமும் ஒரு ஒருங்கிணைந்ததாக அடையாளம் காண ஒரு தனித்துவமான எண் தேவைப்படுகிறது இப்போது அட்டானமஸ் சிஸ்டம்களுக்குள் ரூட்டிங் இன்டர் டொமைன் இன்ட்ரா டொமைன் டொமைன் ரூட்டிங்க்கு உள்ளேயே செய்யப்படுகிறது மற்றும் பொதுவாக ஓ எஸ்பி எஃப் ஆர் பீ என்பது ரூட்டிங் செய்யப்படும் பிரபலமான விஷயங்கள் எனவே இந்த விஷயத்தில் நம்மிடம் 4 அட்டானமஸ் சிஸ்டம்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பார்டர் ரவுட்டர் எனப்படும் நியமிக்கப்பட்ட ரவுட்டர் உள்ளது அட்டானமஸ் பார்டர் ரவுட்டர் இது அட்டானமஸ் சிஸ்டதில் உள்ள நெட்வொர்க்கின் அனைத்து தகவல்களையும் வைத்திருக்கிறது எனவே வேறு கோணத்தில் இது ஓ எஸ்பி எஃப் அல்லது ஆர் பீ புரோட்டோகால் இன்டர் டொமைன் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களால் புதுப்பிக்க படுகிறது இது விஷயங்களை புதுப்பிக்கிறது இந்த ரவுட்டர் ஒரு அட்டானமஸ் சிஸ்டதிற்க்கும் மற்றொரு அட்டானமஸ் சிஸ்டதிற்க்கும் இடையிலான பாதையை கண்டுபிடிக்க உதவுகிறது எனவே அட்டானமஸ் சிஸ்டதிற்க்கும் மற்றொரு அட்டானமஸ் சிஸ்டதிற்க்கும் இடையில் பாதை என்ற ஒரு கருத்து உள்ளது என்பதை வலியுறுத்த முயற்சிக்கிறோம் அதாவது பாக்கெட்டுகள் அதைத் திசைதிருப்பும்போது டெஸ்டினேஷனை அடைய கட்டளையிடப்பட்ட அட்டானமஸ் சிஸ்டதின் தொகுப்பாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது கொள்கை அடிப்படையிலான ரூட்டிங் செய்ய இது நமக்கு நிறைய நெகிழ்வுத்தன்மையைக் கொடுப்பதைக் காண்போம் நான் அந்த அட்டானமஸ் சிஸ்டதை தொட விரும்பவில்லை என்று சொல்லலாம் அல்லது அங்கு இணைப்பு இருந்தால் அந்த அட்டானமஸ் சிஸ்டதின் வழியாக செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லலாம் இப்போது நாம் விவாதித்தபடி அட்டானமஸ் சிஸ்டம்களில் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களைப் பார்த்தால்இந்த அட்டானமஸ் சிஸ்டம்கள் இந்த பார்டர் ரவுட்டர்களைப் பயன்படுத்தி தங்கள் தகவல்களைப் புதுப்பித்துக்கொண்டே செல்கிறது எஸ் உள் ரூட்டிங் பாத்களை தீர்மானிக்க 2 செட் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன எஸ் க்குள் ரூட்டிங் பாத்யை தீர்மானிக்க மற்றொன்று அட்டானமஸ் சிஸ்டம்களின் தொகுப்பை ஒன்றோடொன்று இணைக்கப் பயன்படுகின்றன எனவே ஒன்று எ எஸ் க்குள் அதாவதுஎ எஸ் க்குள் செய்யப்படும் ரூட்டிங் இந்த அட்டானமஸ் சிஸ்டம்கள் தனித்தனியாக ஒரு நிறுவனத்துடன் அல்லது ஒரு நிர்வாகக் கட்டுப்பாட்டுடன் உள்ளன என்று நாம் சொல்கிறோம் அதாவது எந்த வகையான ரூட்டிங் செய்யப்பட வேண்டும் என்பது அந்த குறிப்பிட்ட அமைப்பின் மொத்த விருப்பப்படி நிறுவனத்தின் வகை அல்லது போக்குவரத்து ஓட்டம் மற்றும் நிறுவனத்தின் தன்மை அல்லது இயல்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடும் இது நிறுவனங்களின் இயல்பு அல்லது அவர்கள் கற்பனை செய்ய விரும்பும் வகைகளின் நெட்வொர்க்கின் தன்மை ஆகியவையாகும் இது மற்ற அட்டானமஸ் சிஸ்டதில்செய்வதற்கு ஒன்றும் இல்லை இந்த பார்டர் ரவுட்டர்கள் முதலியவற்றின் தகவல்களை அட்டானமஸ் சிஸ்டம் மட்டுமே பார்க்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்க விரும்புவது புரோட்டோகால் போன்றது அவை அட்டானமஸ் சிஸ்டம்களின் தொகுப்பை ஒன்றோடொன்று இணைக்கப் பயன்படுகின்றன எனவே எனக்கு ஒரு புரோட்டோகால் மற்ற அட்டானமஸ் சிஸ்டம்களுடன் இணைக்க தேவை எனவே இன்டிாியா் கேட்வே ப்ரோடோகால் ஐ பீ க்கள் இன்டிாியா் கேட்வே ப்ரோடோகால் எ எஸ் க்குள் தகவல்களை பரிமாற ரவுட்டர்களை அனுமதிக்கிறது எனவே எடுத்துக்காட்டுகள் ஓபன் ஸார்ட்டெஸ்ட் பாத் ஃபஸ்ட் அல்லது ஓ எஃப் மற்றும் ரூட்டிங் இன்ஃபா்மேசன் ப்ரோடோகால் அல்லது ஆர் பீ ஆகும் எனவே இவை அனைத்தும் நாம் ஏற்கனவே பார்த்த 2 பிரபலமான புரோட்டோகால் ஒன்று டிஸ்டன்ஸ் வெக்டர் அடிப்படையாகக் கொண்டது மற்றொன்று லிங்க் ஸ்டேட் ப்ரோடோகாலை அடிப்படையாகக் கொண்டது அட்டானமஸ் சிஸ்டம் முழுவதும் ரூட்டிங் அல்லது இன்டர் டொமைன் ரூட்டிங் என்று நாம் சொல்லும் பிற ப்ரோடோகால் உள்ளன அவை எஸ்டிரியா் கேட்வே ப்ரோடோகால் exterior gateway protocol எனவே அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கு இடையில் ஒரு சுருக்கமான தகவலைப் பரிமாறிக் கொள்ள அனுமதிக்கும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்டர் கேட்வே ப்ரோடோகால் அல்லது பி அதாவது அட்டானமஸ் சிஸ்டதின் ஒவ்வொரு பார்டர் ரவுட்டரும் முழு அட்டானமஸ் சிஸ்டதின் சுருக்கமான தகவலைக் கொண்டுள்ளது இப்போது இந்த சுருக்கமான தகவல் மற்ற பார்டர் ரவுட்டர்களுடன் பரிமாறப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட இந்த தகவல்கள் ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் மற்றும் டெஸ்டினேஷன் ஆகியவற்றிலிருந்து உருவாக்கப்படும் சௌர்ஸ்ற்கும் மற்றும் வேறு சில அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கும் இடையிலான விஷயங்கள் மற்றும் விஷயங்கள் எவ்வாறு பின்பற்றப்படும் என்பதைக் கண்டுபிடிக்கின்றன எனவே அட்டானமஸ் சிஸ்டம் பகுதி பற்றிய கருத்து உள்ளது எனவே இன்டர் நெட்வொர்க்கிங் பல அட்டானமஸ் சிஸ்டம்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட அட்டானமஸ் சிஸ்டம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே பகுதி என்பது ஒரு அட்டானமஸ் சிஸ்டதில் உள்ள ரவுட்டர்கள் நெட்வொர்க் மற்றும் ஹோஸ்டின் தொகுப்பாகும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பகுதி அடையாள எண் அல்லது ஏரியா ஐடி உள்ளது எனவே ஒரு எ எஸ் ஸை வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம் பகுதிக்குள் உள்ள அனைத்து நெட்வொர்க்களும் இணைக்கப்பட வேண்டும் அதாவது பகுதி ஒரு இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கின் காட்சி அதில் ரவுட்டர்கள் நெட்வொர்க்குகள் ஹோஸ்ட்கள் போன்றவைகள் உள்ளன எனவே ரவுட்டர்களின் உள் பகுதி வெள்ளத்தில் அதாவது அந்தப் பகுதி ரூட்டிங் தகவல்களால் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளது எனவே நாம் என்ன பார்க்கிறோம் முழு இன்டர்நெட்ஒர்க் அட்டானமஸ் பகுதிக்குள் ரவுட்டர்களின் வெவ்வேறு பகுதிகள் தன்னாட்சி பெற்றவை அந்த பகுதிகளுக்குள் தகவல் அல்லது வெள்ளத் தகவல்களைப் பகிர்ந்து கொள்கின்றன எனவே அந்த சிறப்பு ரவுட்டர்கள்பார்டர் ஏரியா ரௌட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அவை அந்த பகுதிகள் பற்றிய தகவல்களை சுருக்கி மற்ற பகுதிகளுக்கு அனுப்பவும் எனவே பார்டர் ஏரியா ரௌட்டர்ஸ் அங்கு உள்ளன எனவே ஒவ்வொரு ரவுட்டரும் ஒவ்வொரு பகுதியும் பெரும்பாலும் அட்டானமஸ் சிஸ்டம்களின் குறிப்பிட்ட ஆபரேட்டர் ஒரு பார்டர் ஏரியா ரௌட்டர்ஸ்களாக அந்த குறிப்பிட்ட பகுதியைப் பற்றிய தகவல்களை சுருக்கமாகக் கூறுகிறோம் அதில் ஒரு பகுதி அல்லது சில நேரங்களில் பகுதி 0 என குறிப்பிடப்படுவது பேக்போன் ஏரியா அட்டானமஸ் சிஸ்டம்களின் சிறப்பு பகுதி எ எஸ்ஸில் உள்ள அனைத்து பகுதிகளும் இந்த பேக்போன் ஏரியா உடன் இணைக்கப்பட வேண்டும் பேக்போன் ஏரியா ஒரு முதன்மை நிலை பகுதியாக செயல்படுகிறது மற்றவை இரண்டாம் நிலை பகுதியாக செயல்படுகிறது எனவே இந்த அட்டானமஸ் சிஸ்டமில் நாம் பார்ப்பது பேக்போன் ஏரியா என்று அழைக்கப்படும் பகுதி ஆகும் அல்லது சில நேரங்களில் ID அடையாளத்துடன் கூடிய பகுதி 0 ஆகும் இது அடிப்படையில் அட்டானமஸ் சிஸ்டம்களின் அனைத்து பகுதிகளில் உள்ள தகவல் அனைத்தையும் சுருக்குகிறது எல்லா பகுதிகளும் பேக்போன் ஏரியா உடன் இணைக்கப்பட வேண்டும் மேலும் பேக்போன் ஏரியா முதன்மை பகுதியாகவும் பிற பகுதிகள் இரண்டாம் நிலை பகுதியாகவும் செயல்படுகின்றன பேக்போன் ஏரியாவில் உள்ள ரவுட்டர்கள் பேக்போன் ரௌட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு பேக்போன் ரௌட்டர் ஒரு ஏரியா பார்டர் ரௌட்டர் ஆகவும் இருக்க முடியும் எனவே பேக்போன்பகுதி என்பதால் ஏரியா பார்டர் ரௌட்டர் ஒரு பேக்போன் ரௌட்டர் ஆக இருக்க முடியும் எனவே இந்த பேக்போன் ரௌட்டர் முழு அட்டானமஸ் சிஸ்டம்களின் தகவல் மையமாக செயல்படுகிறது இது பேக்போன் உடன் இணைப்பதால் அந்த பகுதியில் உள்ள ரவுட்டர்கள் மற்ற பகுதியில் உள்ள ரவுட்டர்களுடன் இணைய முடியாது என்று அர்த்தமல்ல அந்த விஷயத்தில் இது குறிப்பிட்ட அட்டானமஸ் சிஸ்டதில் உள்ள ஒரு ரவுட்டர் மற்ற அட்டானமஸ் சிஸ்டம்களில் உள்ள ரவுட்டர்களுடன் இணைக்க முடியாது என்பதும் அர்த்தமல்ல இது செயல்பாட்டுக்கு வரும் ஒரு தகவல் சுருக்கமாகும் நாம் தகவலைப் பெற விரும்பினால் இன்டர் டொமைன் ரூட்டிங் முழுவதும் ஒரு ரூட்டிங் பாதையை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் எனவே யாரிடம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எனவே இவை தகவல் விஷயங்களின் கூறுகள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா ரவுட்டர் மற்றொரு பகுதியின் மற்றொரு ஏரியா ரவுட்டர்களுடன்இணைக்கப்படுவதை கட்டுப்படுத்தாது அல்லது ஒரு அட்டானமஸ் சிஸ்டதின் ஒரு ஏரியா ரவுட்டர் கூட மற்றொரு அட்டானமஸ் சிஸ்டதின் மற்றொரு ரவுட்டர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு நெட்வொர்க் இணைப்பாகும் இது சரியானது என்று நாம் கட்டளையிட முடியாது எனவே அந்த இணைப்புகள் உள்ளன ஆனால் இந்த வகையான பேக்போன் ரௌட்டர்கள் தகவல்களின் ஒட்டுமொத்த சுருக்கம் அல்லது பாதுகாப்பிற்கு தேவைப்படும் எனவே பகுதி 1 பகுதி 2 மற்றும் பகுதி 0 இன் பேக்போன் உள்ளன மற்றும் வெவ்வேறு ரவுட்டர்கள் உள்ளன என்று சொல்லலாம் எனவே ஏரியா பார்டர் ரௌட்டர்கள் மற்றும் பேக்போன் ரௌட்டர்கள் உள்ளன இந்த குறிப்பிட்ட பேக்போனில் உள்ள ஒரு ரவுட்டர் AS பௌண்டரி ரவுட்டர் ஆக நியமிக்கப் பட்டுள்ளது நாம் அட்டானமஸ் சிஸ்டம்களின் கொள்கையை மற்ற அட்டானமஸ் சிஸ்டம்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லது தெரிவிக்கிறோம் எனவே இந்த வகையான அமைப்பு எங்களிடம் உள்ளது நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு 0 பகுதி அல்லது பேக்போன் ரௌட்டர்உள்ளது நம்மிடம் பகுதி 1 பகுதி 2 புள்ளி புள்ளி புள்ளி பகுதி N வரை உள்ளன மற்றும் ஏரியா பார்டர் ரௌட்டர்கள் உள்ளன இது இந்த பேக்போன் ரௌட்டர்களுடன் இணைக்க அனுமதிக்கிறது மற்றும் பேக்போன் ஏரியா அல்லது பகுதி 0 வில் ஒரு எ எஸ் பார்டர் ரவுட்டர் நியமிக்கப்பட்ட ரவுட்டர் ஆக உள்ளது இது தகவல்களை சுருக்கமாக வைத்திருக்கிறது மற்றும் தரநிலை மற்றும் அட்டானமஸ் சிஸ்டம்களின் கொள்கையின் அடிப்படையில் பிற அட்டானமஸ் சிஸ்டம்களுடன் பகிர்ந்து கொள்கிறது எனவே இது ஒட்டுமொத்த கட்டமைப்பு இப்போது அந்த பாத் வெக்டர் ரூட்டிஙை பார்ப்போம் எனவே பாத் வெக்டர் ரூட்டிங் ரூட்டிங் டேபிளிள் டெஸ்டினேஷன் முகவரி அடுத்த பாதை மற்றும் டெஸ்டினேஷன் அடைய வேண்டிய பாதை ஆகியவை உள்ளன நீங்கள் ஓ ஃப் மற்றும் ஆா் பீ அல்லது டிஸ்டன்ஸ் வெக்டர் மற்றும் லிங்க் ஸ்டேட்யைப் பார்த்தது போல் இல்லாமல் இந்த விஷயத்தில் நம்மிடம் டெஸ்டினேஷன் முகவரி சேர வேண்டிய அடுத்த ரவுட்டர் மற்றும் டெஸ்டினேஷனுக்கு சென்று சேர வேண்டிய பாதை உள்ளது இப்போது இந்த பாதை ஒரு கட்டளையிடப்பட்ட தொகுப்பு அல்லது கட்டளையிடப்பட்ட அட்டானமஸ் சிஸ்டம்களின் பட்டியலாகும் இது வழியாக பாக்கெட்டுகள் பயணிக்க வேண்டும் எனவே பாதை கட்டளையிடப்பட்ட ஒரு ரவுட்டர் அல்லது அட்டானமஸ் சிஸ்டம்களின் தொகுப்பாக வரையறுக்கப்படுகிறது பாத் வெக்டர் செய்திகள் விஷயங்களின் வெவ்வேறு பண்புகள் அல்லது வெவ்வேறு கூறுகள் உள்ளன என்று நாம் சொல்லலாம் பாத் வெக்டர்செய்திகள் பாத் வெக்டர் பங்கேற்கும் AS ரவுட்டர்கள் தங்கள் அட்டானமஸ் சிஸ்டம்களில் உள்ள நெட்வொர்க்குகளின் ரீச்சபிலிட்டியை விளம்பரப்படுத்துகின்றன அல்லது இந்த செய்திகளை சரியாகப் பயன்படுத்தி நெயிபோர்ஸ் அட்டானமஸ் பௌண்டரி ரௌட்டர்ஸ்களை விளம்பரப்படுத்துகின்றன ஒரே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட இரண்டு அட்டானமஸ் பௌண்டரி ரவுட்டர்கள் நெயிபோர்ஸ் ஆகும் எனவே இது ஒரே நெட்வொர்க்கில் இருந்தால் அல்லது அதே நெட்வொர்க்குகளால் இணைக்கப்பட்டிருந்தால் அவையும் நெயிபோர்ஸ் ஆகும் மேலும் இந்த பாத் வெக்டர் செய்திகள் நெயிபோர்ஸ் இடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் செய்தியாகும் எனவே அதில் சில வடிவங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் காண்கிறோம் இது உங்கள் அட்டானமஸ் சிஸ்டம் இந்த பௌண்டரி ரவுட்டர்கள் மற்றும் பார்டர் ரவுட்டர்கள் இந்த ஓ ஃப் மற்றும் ஆா் பீ ஆல் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதாவது இந்த வழியில் தூரம் அல்லது உங்கள் டிஸ்டன்ஸ் வெக்டர் அல்லது சில செய்திகளைப் பயன்படுத்தி மீண்டும் லிங்க் ஸ்டேட் ப்ரோடோகால் அதை புதுப்பிக்கும் ஒரு கட்டமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே பாத் வெக்டர் பெறும் ஒவ்வொரு ரவுட்டரும் விளம்பரப்படுத்தப்பட்ட பாதையை சரிபார்க்கும் கொள்கை வரையறுக்கப்பட்ட கொள்கையுடன் உள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்கிறது எனவே ஒரு ரவுட்டர் ஒரு பாத் வெக்டரைப் பெற்றவுடன் அது வரையறுக்கப்பட்ட கொள்கைகளுடனான ஒப்பந்தமா என்பதை சரிபார்க்கிறது எனவே இது கொள்கை அடிப்படையிலான ரூட்டிங் கொள்கை அடிப்படையிலான ரூட்டிங்யை ஆதரிக்கிறது அதாவது கொள்கையாக இருந்தாலும் அது அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்று அது கூறுகிறது நீங்கள் எ எஸ் 13 ஐ ஏற்படுத்த முடியாது என்று கூறலாம் என்று வைத்துக்கொள்வோம் ஏஎஸ் 13 என்று பாதை சொன்னால் இது ஒரு சாத்தியமான பாதை அல்ல அல்லது இந்த குறிப்பிட்ட ரவுட்டர் கொள்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதை அல்ல எனவே ஒரு பிரச்சனை உள்ளது ஏனெனில் லூப் இல் சிக்கல் உள்ளது பல வெவ்வேறு அட்டானமஸ் சிஸ்டம்கள்உள்ளன ஒவ்வொரு அட்டானமஸ் சிஸ்டம்களும் பௌண்டரி ரவுட்டர் அல்லது பேக்போன் ரௌட்டரை கொண்டுள்ளது பௌண்டரி ரவுட்டர்கள் பாதைகளை புதுப்பிக்கின்றன அதாவது இப்போது எ எஸ் எண்களின் தொகுப்பு அல்லது வரிசைப்படுத்தப்பட்ட தொகுப்புபி பீ மற்றும் விஷயங்களின் வகைகளைப் போலவே ரூட்டிங் அல்கோரிதம்ஸ் முதலியன பின்பற்றப்படுகின்றன என்பதை அடிப்படையாகக் கொண்டு ஒரு லூப் இல் முடிவு அடையலாம் எனவே எ எஸ் திரும்பத் திரும்ப வந்தால்அதாவது AS 1 AS 2 AS 6 AS 9 AS 12 AS 13 மீண்டும் AS 6 AS 49 ஐ வழங்கினால் ஒரு லூப்யை எவ்வாறு அடையாளம் காண்பது எனவே பாதையில் ஒரு லூப் உள்ளது ஒரு லூப்இருந்தால் அது விஷயத்தை அடையாளம் கண்டு நிராகரிக்கிறது எனவே ஒரு ரவுட்டர் ஒரு செய்தியைப் பெறும்போது ஒரு லூப் இருந்தால் அல்லது நீங்கள் அந்த லூப்பை அடையாளம் காண முடிந்தால் அது விஷயத்தை புறக்கணிக்கிறது கொள்கை அடிப்படையிலான ரூட்டிங் அல்லது பாலிசி ரூட்டிங்க்கு ஒரு வழி உள்ளது நாம் விவரித்த படி பாலிசி ரூட்டிங் ஒரு பாத் வெக்டர் ரூட்டிங் மூலம் செயல்படுத்தப்படலாம் ஒரு குறிப்பிட்ட AS ஐ கடக்க வேண்டிய அவசியமில்லை அல்லது ஒரு ஏ எஸ் இன் எனது குறிப்பிட்ட பாக்கெட்டுகளை அனுப்புவதற்கு எனது முன்னோக்கி செல்லும் பாதையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் எப்போதுமே சொல்ல முடியும் ஏ எஸ் அதை சரிபார்க்கலாம் அது இருந்தால் அது அந்த குறிப்பிட்ட பாதையை நிராகரிக்க முடியும் நாம் பாதைகளைப் பற்றி பேசும்போது அது பண்புக்கூறுகளுடன் வருகிறது நீங்கள் எப்படி செய்வது என்பது எ எஸ் பண்புக்கூறுகளுடன் மட்டுமல்ல எனவே 2 பரந்த பண்புக்கூறுகள் உள்ளன ஒன்று நன்கு அறியப்பட்ட பண்புக்கூறு எனவே நன்கு அறியப்பட்ட பண்புக்கூறுகள் சில பண்புக்கூறுகள் உள்ளன மேலும் விருப்ப பண்புக்கூறுகளாக சில பண்புக்கூறுகள் உள்ளன அதைப் பின்பற்றலாம் அல்லது பின் பற்றாமலும் இருக்கலாம் நன்கு அறியப்பட்ட பண்புக்கூறுகள் குறிப்பிட்ட செய்தி மற்றும் விஷயங்களின் தோற்றத்தைக் கொண்டிருக்கலாம் மற்றும் நன்கு அறியப்பட்ட பண்புக்கூறுகளாக இருக்க முடியும் எனவே நன்கு அறியப்பட்ட பண்புக்கூறு இந்த ரவுட்டர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதாவது பிரபலமாக இன்டெர் டொமைன் ரௌட்டர்ஸ் அல்லது வேறு கோணத்தில் பி பீ ரௌட்டர்ஸ் எனவே நன்கு அறியப்பட்ட பண்புக்கூறுகளைப் பார்த்தால் சில பண்புக்கூறுகள் கட்டாயமாகும் மேலும் சில பண்புக்கூறு விருப்பப்படி என்று இருக்கும் எனவே இந்த வேறுபட்ட பண்புக்கூறுகள் அந்த குறிப்பிட்ட பாதையை வரையறுக்க உதவுகிறது எனவே மற்ற ரௌட்டர்ஸ்களுக்கு புதுப்பிப்பு இருக்கும்போது சில பண்புக்கூறுகள் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் அதனால் அந்த குறிப்பிட்ட பண்புக்கூறுகள் அடுத்த ரவுட்டர்க்கு புதுப்பிக்க ஒரு கட்டாயம் உள்ளது எனவே இந்த பண்புக்கூறுகளை பயன்படுத்தி பாக்கெட்டுகள் நகரும் பாதைகளை நாம் மிக நேர்த்தியாக வரையறுக்கலாம் எனவே பிரபலமான புரோட்டோகால்களில் ஒன்று அல்லது அந்த புரோட்டோகால் ஒரு பி பீ புரோட்டோகால் அல்லது பார்டர் கேட்வே ப்ரோடோகால் பாத் வெக்டர் ரூட்டிங் டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால்அடிப்படையில் உள்ளது இன்டர் ஏ எஸ் ரூட்டிங் என விரும்பப்படுவதில்லைஎன்று நீங்கள் கூறலாம் எனவே இது எக்ஸ்டிரியர் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் இதனால் தான் டிஸ்டன்ஸ் வெக்டர் அல்லது லிங்க் ஸ்டேட் ப்ரோடோகால் மிகவும் பிரபலப்படுத்தப்படவில்லை எனவே அனைத்து ரவுட்டர்களுக்கும் அந்த ரவுட்டர் ரூட்டிங் விருப்பங்களுக்கு பொதுவான தூர மெட்ரிக் இருப்பதாக அது கருதுகிறது அதாவது நாம் ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டர் செய்யும்போது நாம் பயன்படுத்தும் செலவு அல்லது தூர மெட்ரிக்எதுவாக இருந்தாலும் இது மெட்ரிக்க்கில் ஒப்புக் கொள்ளப்படுகிறது எல்லோரும் அப்படிச் செய்கிறார்கள் எனவே ரவுட்டர்கள் ஒரு மெட்ரிக்கின் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருந்தால் ஒரு நிலையான லூப் இல்லாத விஷயங்களை உருவாக்க முடியாது எனவே டிஸ்டன்ஸ் வெக்டரில் தூரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை என்று நாம் கருதுகிறோம் எனவே கொடுக்கப்பட்ட ஏ எஸ் மற்றவை களிடமிருந்து வேறுபட்ட முன்னுரிமைகளைக் கொண்டிருக்கலாம் அல்லது மேட்ரிக்ஸை அடிப்படையாகக் கொண்டது அது பார்வையிடப்படுவதைப் பற்றிய எந்த தகவலையும் அளிக்காது எனவே இது எ எஸ் பற்றிய எந்த தகவலும் இல்லை எ எஸ் பற்றிய சுருக்கமான தகவல்களும் இல்லை எனவே வேறுபட்ட மெட்ரிக் கொண்ட லிங்க் ஸ்டேட் ப்ரோடோகால் போது கூட அது விரும்பப்படுவதில்லை இவ்வளவு பெரிய இன்டெர் நெட்வொர்க்கிங் சூழ்நிலையில் ஃபிலடிங் யதார்த்தமானது அல்ல எனவே இது நிறைய பேண்ட்வித் கொண்டிருக்கும் இறுதியாக குவிதல் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் ஒவ்வொரு ரவுட்டரும் முழு நெட்வொர்க் டோபாலஜியை கண்காணிக்க விரும்பினால் அது மிகவும் சிறப்பானது ஆனால் அது பிசிக்கலி அல்லது தியரிடிக்கலி ஆக கூட நடைமுறையில் சாத்தியம் ஆகாது ஏனென்றால் முழு நெட்வொர்க்கிலும் ஒன்றிணைந்து விஷயங்களின் அடிப்படையில் அழைப்பை எடுக்க முடியாது எனவே ஒரு பெரிய போக்குவரத்து சிக்கல் இருக்கும் எனவே ரவுட்டர்களால் கூட அத்தகைய நெட்வொர்க்களை கையாள முடியாமல் போகலாம் மற்றும் ஒரு வழிமுறைகளை இயக்கலாம் அல்லது அதைச் செய்ய அவைகள் சொந்த ரிஸோஸர்ஸ்களை கொண்டிருக்கலாம் எனவே இது ஒரு இன்டெர் டொமைன் ரூட்டிங் விஷயத்தில் இது நடைமுறைச் செயலாக்கத்திற்கும் யதார்த்தமானதல்ல பாத் வெக்டரில் இதுபோன்ற சிறந்த மாட்ரிஸ்இல்லை எனவே நீங்கள் பார்க்கும் பாதைகளின் வரிசை உள்ளது எனவே கொடுக்கப்பட்ட ரவுட்டர்கள் மூலம் எந்த நெட்வொர்க்கை அடையலாம் அல்லது எ எஸ் ஐ கடக்க முடியும் என்பது பற்றிய தகவல் மட்டுமே சரியானது இந்த டிஸ்டன்ஸ் வெக்டரிலிருந்து இது ஓரளவு வேறுபடுகிறது இதன் பொருள் பாத் வெக்டர் அணுகுமுறை தூரம் அல்லது செலவு மதிப்பீட்டை சரியாக சேர்க்கவில்லை இது தொடர்ச்சியாக வழங்கப்படும் பண்புக்கூறுகள் மற்றும் பிறவற்றை அடிப்படையாகக் கொண்ட பாதை டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கை அடைய பார்வையிட்ட அனைத்து எ எஸ் யையும் பட்டியலிடுங்கள் எனவே இது அடிப்படையில் ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலை வழங்குகிறது எனவேஅது வெறுமனே இல்லை இது தூரத்தை கணக்கிடுகிறது எனவே இது ஒரு பெரிய இன்டர் நெட்வொர்க்கிங் சூழ்நிலையில் அதிக அர்த்தத்தை தருகிறது பீ அல்லது பாத் வெக்டரை அடிப்படையாகக் கொண்ட இதைப் பார்த்தால் பல செய்தி அனுப்புதல்கள் உள்ளன ஒன்று திறந்திருக்கும் ஒன்று புதுப்பிப்பு அறிவிப்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் எனவே திறந்த செய்தி என்பது ஒரு செய்தியை அனுப்ப அல்லது பிற பி பீ புரோட்டோகால் தொடர்பு கொள்ள விரும்பும் போதெல்லாம் அனுப்பப்படும் புதுப்பிப்புக்கு ஒரு முக்கியமானது ஆக உள்ளது அதாவது பி பீ யையும் அடிப்படையில் புதுப்பிக்க முடியும் ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட ரவுட்டர் அல்லது பார்டர் ரௌட்டர் விஷயங்களை புதுப்பிக்க ஏற்கனவே விளம்பரப்படுத்தப்பட்ட சில பாதைகள் உருவாக்குவதை அகற்றவும் மேலும் உயிர்ப்புடன் வைத்திருந்தால் செய்திகளைப் பெற ரவுட்டர்கள் தயாராக உள்ளது என்று கூறுகிறது எனவே இது ஒரு வகையான உயிரோட்டமான செய்திகளை அழைக்கிறது சில தவறான அல்லது சில நிபந்தனைகள் இருந்தால் எச்சரிக்க வேண்டிய அறிவிப்பைப் பயன்படுத்துகிறது எனவே போர்ட் 179 செயல்பாட்டு செயல்முறை நெயிபோர்ஸ் கையகப்படுத்தல் ஆகியவற்றில் டி பீ இணைப்பு வழியாக செய்திகள் பொதுவாக அனுப்பப்படுகின்றன எனவே நாம் செய்யும்போது ஒரு திறந்த செய்தி உயிர்ப்புடன் செய்திகளை வைத்திருப்பதன் மூலம் ஏற்றுக்கொள்வது நெயிபோர்ஸ் ரீச்சபிலிட்டி குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்திகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒளிபரப்பு மற்றும் புதுப்பிப்பு செய்தியை நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி பயன்படுத்தும் எனவே ஒவ்வொரு ரவுட்டரும் ஒரு டேட்டாபேஸ் நெட்வொர்க்கை பராமரித்து மேலும் இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்குகள் விருப்பமான பாதை மூலம் சரியான இடத்தை அடையலாம் எனவே இது விஷயங்களின் கொள்கையைக் கொண்டிருக்கலாம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த 4 வகை செய்திகளைப் பயன்படுத்தி கொள்ள பி பீ புரோட்டோகால் முயற்சிக்கிறது அல்லது அடிப்படையில் பாதைகளை கண்டறிய அந்த ரூட்டிங் டேபிளை புதுப்பிக்கிறது எனவே அந்த குறிப்பிட்ட ஆா்ஃப்சி சேர்க்கப்படவில்லை எனில் ஒரு ரவுட்டர் மற்றொரு வுட்டரின் முகவரியை எவ்வாறு அறிவது மற்றும் முன்னும் பின்னுமாக ரவுட்டர் தகவல்களை எவ்வாறு சேகரிக்க முடியும் என்பதற்கான ரவுட்டர் முகவரி மற்றும் விஷயங்களின் வகைகளை எவ்வாறு பெறுவது அந்த வகை விஷயங்களை எவ்வாறு வைத்திருப்பது என்பது நெட்வொர்க் அட்மினிஸ்டிரேட்டாின் பொறுப்பாகும் இப்போது நாம் விவாதித்த அதை பார்த்தாள் நெட்வொர்க்கின் N 1 க்கான ரவுட்டர் N 1 என்றால் அடுத்த ரவுட்டர் இந்த எ எஸ் க்கு R 1 ஆகும் மேலும் அங்கு செல்ல பாதை AS 14 AS 23 AS 67 உள்ளது எனவே இந்த வழியில் இது வரையறுக்கப்படுகிறது எனவே N 2 ஐ அடைய அடுத்த வரிசை இப்போது இந்த எண்ணுடன் நேரடியாக பொருத்த முயற்சிக்கிறது எனவே அந்த டேபிள் நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி விஷயங்களை செய்வதற்கு எடுத்துக்காட்டு எனவே N 1 ஐ அடைவதற்கு இந்த அடுத்த ரவுட்டர் R 1 ஆகவும் பின்பற்ற வேண்டிய பாதை 14 23 முதல் 67 ஆகவும் உள்ளது N 2 ஐ அடைய அடுத்த ரவுட்டர் R 5 ஆகும் எனவே எங்கள் லிங்க் ஸ்டேட் அல்லது உங்கள் டிஸ்டன்ஸ் வெக்டர் போலல்லாமல் இங்கே வரிசைப்படுத்தப்பட்ட எ எஸ் அல்லது எ டி கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே பி பீ இல் உள்ள லூப் பிாிவென்சன் டேட்டாபேஸை புதுப்பிக்கும் முன் பாதையை சரிபார்க்கிறது அது பாதையில் எ எஸ் எனில் செய்தியை புறக்கணிக்கிறது எனவே பாதையில் அதே எ எஸ் இருந்தால் லூப் இருக்கும் தற்போதைய எ எஸ் செய்தியின் கொள்கைக்கு எதிராக பாதை எ எஸ் ஐக் கொண்டிருந்தால் ரூட்டிங் கொள்கை நிராகரிக்கப்படும் எனவே இவை சரியான முறையில் புதுப்பிக்கப்படும் போது செய்தி அனுப்பும் வடிவமாகும் R 1 மற்றும் AS 1 என N 1 க்குள் இருக்க வேண்டும் என்று அது கூறுகிறது எனவே ரவுட்டர் 2 விஷயங்களை பெறுகிறது ரவுட்டர் 2 N 1 ஐ அடைய விளம்பரப்படுத்தும்போது அடுத்த ரவுட்டர் R 2 AS ஆக இருக்கும்போது எ எஸ் 2 அடுத்த எ எஸ் 1 ஆகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இங்கிருந்து செல்வது எல்லாம் N 1 ஐத் தேடுகிறது அடுத்த ரவுட்டர் R 2 ஆக இருக்கும் என்று அதுக்கு தெரியும் இது எ எஸ் 2 மற்றும் எ எஸ் 3 மூலம் பயணிக்க வேண்டும் இதேபோல் இங்கே நீங்கள் எதுவும் N 1 க்கு செல்வதை பார்த்தால் அது அடுத்த ரவுட்டர் R 3 மற்றும் அது ஒரு எ எஸ் 3 எ எஸ் 2 மற்றும் எ எஸ் 1 க்கு செல்கிறது எனவே பாதை இந்த வழியில் வரையறுக்கப்படுகிறது இவை பி பீ செய்திகளின் திறந்திருக்கும் வெவ்வேறு வடிவங்கள் உயிர்ப்புடன் இருக்கும் புதுப்பித்தல் மற்றும் அறிவிப்பு மூலம் வெவ்வேறு ஏ எஸ் முழுவதும் தகவல்களைப் பரிமாற முடியும் இதேபோல் பார்டர் ஏரியா நெட்ஒர்க் இல் இருக்கும் ஓ ஃப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே அது அதற்குள் உள்ளது குறிப்பாக ஏ எஸ் குள் உள்ளது எனவே இது ஐபியைப் பயன்படுத்துகிறது மற்றும் ஐபி ஹெட்டா் மதிப்பைக் கொண்டுள்ளது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் 8 பிட் புரோட்டோகால் புலம் உள்ளது இண்டிறியர் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களின் டொமைனும் ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்ஆகும் சிறப்பு ரவுட்டர் அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டர்கள் தற்போதைய அமைப்பில் எ எஸ் முழுவதும் தகவல்களைக் கலைப்பதற்குப் பொறுப்பான பேக்போன் ரௌட்டர்கள் பற்றி விவாதித்திருக்கிறோம்எ எஸ் ஐ பகுதிகளாகப் பிரிக்கிறது மற்றும் மெட்ரிக் குறைந்தபட்ச தாமதம் அல்லது ஆர்டி டி அதிகபட்ச செயல்திறன் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்த வேண்டும் லிங்க் ஸ்டேட் விளம்பரத்தை அடிப்படையாகக் கொண்ட ஓ ஃப் உள்ளது மேலும் பல செய்திகள் உள்ளன எனவே ரவுட்டர் லிங்க் நெட்வொர்க் லிங்க் நெட்வொர்க்ற்கான சம்மாி லிங்க் எ எஸ் பௌண்டரி ரவுட்டரிக்கான சம்மாி லிங்க் மற்றும் எக்ஸ்டேர்னல் லிங்க் போன்ற லிங்க் ஸ்டேட் விளம்பரங்களை உள்ளன எனவே இதேபோல் எல் எ அல்லது ஓ ஃப் ரவுட்டருக்குள் இருக்கும்போது இவை எல் எஸ் இல் உள்ள வெவ்வேறு வகை இணைப்புகள் எனவேஇது நெட்வொர்க்கிற்க்கான சம்மாி லிங்க் இதேபோல் எக்ஸ்டேர்னல் லிங்க் இது எஸ்ட்டேர்னல் நெட்வொர்க்கிற்க்கானது எஸ் பௌண்டரி ரவுட்டர்களுக்கான சம்மாி லிங்க் எனவே அட்டானமஸ் சிஸ்டம் பற்றிய பல்வேறு சுருக்கங்கள் அல்லது தகவல்கள் விஷயங்களில் செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன வெவ்வேறு வகையான ஓ ஃப் பாக்கெட்டுகள் என்ன என்பது இதுதான் மேலும் விசேட லிங்க் ஸ்டேட் புதுப்பிப்பு ரவுட்டர் லிங்க்நெட்வொர்க் லிங்க்சம்மாி லிங்க் எ எஸ் உடன் நெட்வொர்க் சுருக்க இணைப்புடன் இணைக்கப்பட வேண்டும் பௌண்டரி ரவுட்டர்கள் முழு அட்டானமஸ் சிஸ்டம்களின் சுருக்கத்தை கவனித்து விஷயங்கள் மற்றும் எக்ஸ்டேர்னல் லிங்க் உடன் பகிர்ந்து கொள்ளும் இது ஓ ஃப்பாக்கெட்டுகளின் பொதுவான வடிவமாகும் இதேபோல் நம்மிடம் ஒரு லிங்க் ஸ்டேட் விளம்பரம் அல்லது எல் ஏ சம்மாி அந்த வடிவங்கள் அல்ல அல்லது பாக்கெட்டுகளின் வடிவங்கள் உள்ளது நெட்வொர்க்கின் ஃபா்மேட் சம்மாி உடன் இணைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் ஏ எஸ் பௌண்டரி எக்ஸ்டேர்னல் லிங்க் பார்மட்உடன் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன எனவே இவை வரையறுக்கப்பட்ட வடிவங்கள் இது எதை வலியுறுத்த முயற்சிக்கிறது எனவே செய்திகளுக்கிடையில் ஒரு தரப்படுத்தப்பட்ட தகவல்தொடர்பு வழி உள்ளது மேலும் இது பல அட்டானமஸ் சிஸ்டம்களுடன் நிலையான செய்திகளை எந்தவொரு நிலையான தடையும் இல்லாமல் பேச உதவுகிறது எனவே இதன் மூலம் இன்று நாம் விவாதத்தை முடிப்போம் அடுத்த விரிவுரையில் இந்த பி பீ புரோட்டோகால் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் இந்த ஒட்டுமொத்த ரூட்டிங் எவ்வாறு சாத்தியமாகும் என்பதைப் பார்க்க இந்த பி பீ புரோட்டோகால்பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம்